அடுத்ததாக பர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட் பற்றி பார்க்கலாம் இது தொகுதி 6 ஆகும் இதில் dc டிரான்சியண்ட் RL சர்க்யூட் மற்றும் RC சர்க்யூட் ஆகியவை பற்றி பார்க்கலாம் மேலும் இது எதற்காக பர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட் என்று அழைக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம் இது முடிந்த பிறகு ac சர்க்யூட் பற்றி பார்க்கலாம் முதலில் சிங்கிள் பேஸ் அடுத்ததாக 3 ஃபேஸ் பற்றி பார்ப்போம் முந்தைய பகுதியில் ரெசிஸ்டர் கெபாசிட்டர் மற்றும் இண்டக்டர் ஆகியவற்றைப் பற்றி பார்த்தோம் இந்தப் பகுதியில் இரண்டு வகையான சர்க்யூட் பற்றி காண்போம் ரெசிஸ்டர் மற்றும் கெப்பாசிட்டர் ஐ உள்ளடக்கிய ஒரு சர்க்யூட் மேலும் ரெசிஸ்டர் மற்றும் இண்டக்டர் ஐ உள்ளடக்கிய ஒரு சர்க்யூட் அதாவது ரெசிஸ்டர் மற்றும் கெப்பாசிட்டர் ஐ உள்ளடக்கிய சர்க்யூட் ஆனது RC சர்க்யூட் எனவும் ரெசிஸ்டர் மற்றும் இண்டக்டர் ஐ உள்ளடக்கிய சர்க்யூட் ஆனது RL சர்க்யூட் எனவும் அழைக்கப்படுகிறது KCL மற்றும் KVL ஐ பயன்படுத்தி RC மற்றும் RL சர்க்யூட்டை அனலைஸ் செய்து பலவிதமான சமன்பாடுகளை உருவாக்கலாம் இவை தீர்ப்பதற்கு மிகவும் கடினமானது RC மற்றும் RL சர்க்யூட் அனாலிசிஸ் லிருந்து டிஃபரண்ஷியல் ஈக்வேஷன் கிடைக்கிறது இதுவே பர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட் டிஃபரண்ஷியல் ஈக்வேஷன் ஆல் குறிப்பிடப்படுகிறது மேலும் இதில் இரண்டு வழிகள் உள்ளன எனவே சர்க்யூட் எக்சைட் ஆக இரண்டு வழிகள் உள்ளன எக்சைட் ஆக முதல் வழி ஸ்டோரேஜ் எலிமென்ட்ஸ் இன் இனிசியல் கண்டிஷன் ஆகும் அது சோர்ஸ் ஃப்ரீ சர்க்யூட் ஆகும் அதனை சோர்ஸ் ஃப்ரீ சர்க்யூட் என அழைக்கலாம் உண்மையில் எனர்ஜி இனிஷியல் கண்டிஷனில் சர்க்யூட் எலிமெண்ட்ஸ் ல் சேமிக்கப்படும் அதாவது கெப்பாசிட்டர் அல்லது இண்டக்டர் இல் சேமிக்கப்படும் எனவே இந்த சேமிக்கப்பட்ட எனர்ஜியானது சர்க்யூட்டில் கரண்ட் செல்ல காரணமாகிறது மற்றும் ரெசிஸ்டர் வழியாக டிசிபேட் ஆகிறது சோர்ஸ் ஃப்ரீ சர்க்யூட் என்பது இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆகும் ஆனால் அவை டிபெண்டன்ட் சோர்ஸ்சை கொண்டிருக்கலாம் மற்றும் இன்டிபென்டன்ட் சோர்ஸ் அங்கே இருக்காது ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட்டை எக்சைட் செய்ய இரண்டாவது வழி இன்டிபென்டன்ட் சோர்ஸ் ஆகும் எனவே இந்த பகுதியில் டிசி இன்டிபென்டன்ட் சோர்ஸ்சை கருத்தில் கொள்ளலாம் மற்றும் முதலில் சோர்ஸ் ஃப்ரீ சர்க்யூட் பற்றி காணலாம் எனவே RC சர்க்யூட்டில் DC சோர்ஸ் திடீரென டிஸ்கனெக்ட் ஆகும் பொழுது RC சர்க்யூட் சோர்ஸ் ஃப்ரீ சர்க்யூட் ஆகிறது எனவே கெப்பாசிட்டர் இல் ஏற்கனவே சேமிக்கப்பட்ட எனர்ஜி ரெசிஸ்டர் இல் மெதுவாக டிசிபேட் ஆகிறது படம் 1ல் காட்டப்பட்டுள்ள தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள ரெசிஸ்டர் மற்றும் இனிஷியல் சார்ஜ் உள்ள கெபாசிட்டர் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அதன் சர்க்யூட் ரெஸ்பான்ஸை கவனிக்க வேண்டும் இந்த விஷயத்தில் கெபாசிட்டர் ஏற்கனவே சார்ஜ் ஆகி உள்ளது மற்றும் ரெசிஸ்டர் உள்ளது இந்த சிம்பிள் சர்க்யூட்டில் இது iC மற்றும் iR இந்த பாயிண்டில் கே சி எல் பயன்படுத்தினால் iC இந்த வழியில் செல்கிறது மற்றும் iR இந்த வழியில் செல்கிறது இரண்டுமே வெளியே செல்கிறது எனவே iC iR 0 ஆகும் இங்கே வோல்டேஜ் V ஆனது கெப்பாசிட்டருக்கு குறுக்கே மற்றும் ரெசிஸ்டர்ருக்கு குறுக்கே உள்ள வோல்டேஜ் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இது சோர்ஸ் ஃப்ரீ சர்க்யூட் இங்கே இன்டிபென்டன்ட் சோர்ஸ் இல்லை கெபாசிட்டர் இன்சியல் ஆகவே சார்ஜ் ஆகி உள்ளது என எடுத்துக் கொண்டால் மற்றும் இந்த பாயிண்டில் KVL அப்ளை செய்தால் இது iC iR 0 ஆகும் இப்பொழுது கெப்பாசிட்டர் இருக்கு குறுக்கே உள்ள வோல்டேஜ் ஆனது vt மற்றும் கெப்பாசிட்டர் இனிஷியல் ஆகவே சார்ஜ் ஆகி இருப்பதால் அதாவது t0 எனும்போது இனிஷியல் வோல்டேஜ் v0 V0 எனவே t 0 எனும்போது v0 V0 இது இனிசியல் வோல்டேஜ் ஆகும் இப்பொழுது கெப்பாசிட்டர் சேமிக்கப்பட்ட இனிஷியல் எனர்ஜியானது Wc ½ C V0 2 ஆகும் இங்கே KCL ஐ பயன்படுத்தினால் iC iR 0 எனவே iC C dv dt மற்றும் iR vR இங்கே ரெசிஸ்டர் மற்றும் கெப்பாசிட்டர் இல் உள்ள வோல்டேஜ் ஒரே மாதிரியானதாகும் மற்றும் iR vR iC C dv dt ஆகும் இந்த விஷயத்தில் C dv dt vR 0 ஏனெனில் iR vR 0 அல்லது dv dt vRC 0 ஆகும் v இன் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் உள்ளதால் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரண்ஷியல் ஈக்வேஷன் ஆகும் எனவே சமன்பாடு 4 ஆனது dvv 1RC dt ஆகும் இதனை இரண்டு புறமும் இன்டகிரேட் செய்தால் ln tRC ln கிடைக்கும் இங்கே ln என்பது நிலையானதாகும் இது சமன்பாடு 6 ஆகும் A என்பது இண்டெகரேஷன் கான்ஸ்டன்ட் ஆகும் இந்த சமன்பாட்டை இவ்வாறு மாற்றி எழுதினால் ln VA tRC என கிடைக்கும் இது சமன்பாடு 7 ஆகும் இங்கே பவரை எடுத்துக் கொண்டால் v A e tRC ஆகும் இது ஏற்கனவே தரப்பட்ட ஒன்றாகும் அதாவது ln VA tRC வெளியிலிருந்து இதிலிருந்து இதனை எழுதலாம் e என்பது t இன் ஃபங்ஷன் ஆகும் இனிஷியல் கண்டிஷன் படி t0 எனில் v v V0 ஆகும் அதாவது t0 எனும்போது இந்தப் பகுதியின் மதிப்பு 1 மற்றும் v A ஆக மாறும் ஏனெனில் இனிஷியல் கண்டிஷனில் v V0 இது சமன்பாடு 9 ஆகும் எனவே v V0 e tRC இது சமன்பாடு 10 ஆகும் சமன்பாடு 10 ன் படி RC சர்க்யூட் ன் வோல்டேஜ் ரெஸ்பான்ஸ் என்பது இனிசியல் வோல்டேஜ் அடுக்கடுக்காக குறைவதாகும் இதனை சர்க்யூட் ன் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் என அழைக்கலாம் ஏனெனில் இது e tRC ஆகும் எனவே இயற்கையில் இது இனிசியல் ரெஸ்பான்ஸ் அடுக்கடுக்காக குறைவதாகும் ஏனெனில் இந்த ரெஸ்பான்ஸ் இனிஷியல் எனர்ஜி சேமிக்கப்படுவதாலும் மற்றும் சர்க்யூட் தன்மையாலும் ஏற்படுகிறது ஆனால் எக்ஸ்டெர்னல் வோல்டேஜ் ஆலோ அல்லது கரண்ட் சோர்ஸ்சாலோ ஏற்படுவதில்லை இதுதான் சர்க்யூட் இன் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் ஆகும் ஏனெனில் இந்த ரெஸ்பான்ஸ் இனிஷியல் எனர்ஜி சேமிக்கப்படுவதாலும் மற்றும் சர்க்யூட் தன்மையாலும் ஏற்படுகிறது ஆனால் எக்ஸ்டெர்னல் வோல்டேஜ் ஆலோ அல்லது கரண்ட் சோர்ஸ்சாலோ ஏற்படுவதில்லை ஏனெனில் இங்கு சோர்ஸ் ஃப்ரீ சர்க்யூட் உள்ளது எனவே இது சர்க்யூட் இன் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் என அழைக்கப்படுகிறது இப்பொழுது V v0 e tτ வரையலாம் இங்கே τ RC ஆகும் τ என்பது உண்மையில் டைம் கான்ஸ்டன்ட் ஆகும் எனவே இதனை v0 e tτ வரையலாம் இது RC சர்க்யூட் இன் வோல்டேஜ் ரெஸ்பான்ஸ் ஆகும் இப்பொழுது t τ எனும் பொழுது V v0 e ττ என எழுதலாம் அதாவது இதன் மதிப்பு V v0 e 1 0 368 v0 என மாறும் இங்கே படம் இரண்டில் நேச்சுரல் ரெஸ்பான்ஸை காணலாம் t 0 எனும் பொழுது இது சரியான இனிஷியல் கண்டிஷன் அப்பொழுது v v0 மற்றும் டைம் அதிகரிக்கும் பொழுது வோல்டேஜ் ஜீரோ வழியாக குறைகிறது வோல்டேஜ் குறைவது டைம் கான்ஸ்டன்ட் மூலமாக குறிக்கப்படுகிறது அதாவது τ RC இதுதான் சர்க்யூட்டில் டைம் கான்ஸ்டன்ட் ஆகும் எனவே சமன்பாடு 10 v V0 e ττ ஆல் குறிக்கப்படுகிறது எனவே t τ எனும்போது vτ v0 e 1 ஆகும் மற்றும் 0 368v0 இதன் மதிப்பு ஆகும் எனவே சமன்பாடு 13 என்பது சர்க்யூட்டின் டைம் கான்ஸ்டன்ட் ஆகும் அதாவது ரெஸ்பான்ஸ் குறைவதற்கான எடுத்துக் கொள்ளப்படும் நேரம் ஆகும் அது இனிஷியல் மதிப்பில் 36 8 ஆகும் இங்கே ஒரு டேபிள் காண்பிக்கப்பட்டுள்ளது அதில் vtv0 மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன இதில் t 5 τ மதிப்பிற்கு பின்னால் வோல்டேஜ் vt v0 இன் 1 ஐ விட குறைவாக இருக்கும் அதாவது v vt v0 e tτ மற்றும் vtv0 e tτ ஆகும் t τ என குறிப்பிடும்போது இதன் மதிப்பு 0 3678 ஆகும் t 2 τ என குறிப்பிடும்போது இதன் மதிப்பு 0 1353 ஆகும் மேலும் இதன் மதிப்பை 5 τ வரை குறிப்பிடலாம் மற்றும் 5 τ என குறிப்பிடும்போது இதன் மதிப்பு 0 0067 ஆகும் ஆகவே இதன் மதிப்பு 1 விட குறைவாக இருக்கிறது இதிலிருந்து 5 டைம் கான்ஸ்டன்ட்டிற்கு பின்னால் கெப்பாசிட்டர் முழுவதுமாக சார்ஜ் அல்லது டிஸ்சார்ஜ் ஆகிறது மற்றும் இது t 5τ என எடுக்கும்பொழுது டைமை பொருத்து மாற்றங்கள் இல்லாத பொழுது சர்க்யூட் ஸ்டெடி ஸ்டேட் அடைகிறது இந்த வரைபடத்தில் τ 2τ 3τ 5τ என குறிப்பிடும் பொழுது 5τ இக்கு பின்னர் மாற்றம் இல்லாததை காணலாம் இது தான் ஸ்டெடி ஸ்டேட் ஆகும் அதற்கான டேபிள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த டைம் கான்ஸ்டன்டை வேறொரு கோணத்தில் காணலாம் சமன்பாடு 12 ஐ t0 எனும் பொழுது அதாவது vt ஐ டெரிவேட் செய்ய வேண்டும் இங்கே vt v0 e tτ ஐ ddt vv0 என எழுதலாம் மற்றும் இதனை டிஃபரண்ஷியேட் செய்தால் நமக்கு 1τ e tτ என கிடைக்கும் இப்பொழுது t0 என பிரதி இட்டால் 1τ என கிடைக்கும் இது சமன்பாடு 14 ஆகும் சமன்பாடு 14 இல் இருந்து டைம் கான்ஸ்டன்ட் என்பது இனிஷியல் ரேட் ஆப் டிகே ஆகும் அல்லது vv0 1 இல் இருந்து 0 வாக குறைய எடுத்துக்கொள்ளப்படும் நேரமாகும் இதனை கான்ஸ்டன்ட் ரேட் ஆப் டிகே என கருத்தில் கொள்ளலாம் t0 எனும் பொழுது இந்த டைம் கான்ஸ்டன்ட் ஆய்வகத்தில் ரெஸ்பான்ஸ் வளைவிலிருந்து τ ஐ கண்டறிய பயன்படுகிறது எனவே τ ஐ ரெஸ்பான்ஸ் வளைவிலிருந்து கண்டறிவதற்காக t0 எனும்போது வளைவிற்கு டான்ஜன்ட் வரைய வேண்டும் மற்றும் t τ எனும்போது டான்ஜன்ட் டைம் அச்சை சந்திக்கிறது t0 எனும்போது டான்ஜன்ட் இங்கேயும் t τ எனும்போது இங்கேயும் சந்திக்கிறது t0 எனும்போது வளைவிற்கு டான்ஜன்ட் வரைய வேண்டும் மற்றும் τ ஐ டான்ஜன்ட் எங்கோ ஒரு இடத்தில் சந்திக்கிறது இந்த டைம் கான்ஸ்டன்ட் ஆய்வகத்தில் ரெஸ்பான்ஸ் வளைவிலிருந்து τ ஐ கண்டறியலாம் மற்றும் இங்கே 2 τ 3 τ மற்றும் 5 τ வரை காண்பிக்கப்பட்டுள்ளது இது சமன்பாடு 11 இல் இருந்து பெறப்பட்டது அது τ RC ஆகும் இதில் டைம் கான்ஸ்டன்ட் குறைவாகவும் ரெஸ்பான்ஸ் விரைவாகவும் இருக்கும் τ 2 எனும் பொழுது ரெஸ்பான்ஸ் மெதுவாக இருக்கிறது τ 1 எனும் பொழுது ரெஸ்பான்ஸ் τ 2 வை விட வேகமாக இருக்கிறது மேலும் குறையும் பொழுது ரெஸ்பான்ஸ் வேகமாக உள்ளது இந்த y அச்சில் vv0 e tτ எடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த ரெஸ்பான்ஸ் வளைவு டைம் கான்ஸ்டன்ட் τ வின் பல மதிப்புகளுக்கு வரையப்பட்டுள்ளது மற்றும் டைம் கான்ஸ்டன்ட் சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ இருக்கும்போது t 5τ எனில் சர்க்யூட் ஸ்டெடி ஸ்டேட் டை அடைகிறது ஏனெனில் இது 1 க்கும் குறைவாக உள்ளது இங்கே கரண்ட் iR vtR என குறிப்பிடப்படுகிறது அதாவது v0R e tτ ஆகும் மற்றும் ரெசிஸ்டர் இல் டிசிபேட் செய்யப்படும் பவர் ஆனது pt vt iR ஆகும் அதாவது v0 2R e 2 tτ ஆகும் இது சமன்பாடு 16 ஆகும் எனவே டைம் t வரை ரெசிஸ்டரால் எடுக்கப்பட்ட எனர்ஜியானது w R ஆகும் அதாவது 0 to t ∫ p dt 0 to t ∫ v0 2R e 2 tτ ஆகும் இங்கே டைம் கான்ஸ்டன்ட் τ RC ஆகும் எனவே இதை இன்டகிரேட் செய்யும்போது எனர்ஜியானது ½ C v0 2 1 e 2 tτ ஆகும் மற்றும் t ∞ ஆகும்போது w R∞ ½ C v0 2 w R ஆகும் எனவே இனிஷியல் ஆக கெப்பாசிட்டர் ல் சேமிக்கப்படும் எனர்ஜியானது ரெசிஸ்டரில் டிசிபேட் ஆகிறது எனவே t இன்ஃபினிட்டி ஆக மாறினால் இது ½ C v0 2 ஆக மாறுபடும் ஏனெனில் இந்த பகுதி இங்கே இல்லை எனவே இனிஷியல் ஆக wC0 சேமிக்கப்படுகிறது எனவே இனிஷியல் ஆக கெப்பாசிட்டர் ல் சேமிக்கப்படும் எனர்ஜியானது ரெசிஸ்டரில் டிசிபேட் ஆகிறது இங்கே சில எடுத்துக்காட்டுகளை காணலாம் எனவே இது சோர்ஸ் ஃப்ரீ சர்க்யூட் ஆகும் இது புரிந்துகொள்ளக்கூடிய ஒன்றாகும் மற்றும் எளிதானதாகும் இங்கே ஒரு எளிதான சர்க்யூட் கொடுக்கப்பட்டுள்ளது இது 5Ω ரெசிஸ்டர் இது 0 1F கெப்பாசிட்டர் மற்றும் கெப்பாசிட்டர் இருக்கு இடையேயான வோல்டேஜ் Vc ஆகும் இது 5Ω ரெசிஸ்டர் இது 15Ω ரெசிஸ்டர் இரண்டும் தொடர் இணைப்பில் உள்ளது 5Ω ரெசிஸ்டர் வழியாக செல்லும் கரண்ட் Ix மற்றும்15Ω ரெசிஸ்டர் இடையேயான வோல்டேஜ் Vx ஆகும் இங்கே vc 10 ஓல்ட் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே t0 எனும் பொழுது Vc Ix Vx ஆகியவற்றை கண்டறிய வேண்டும் முதலில் இங்கே கெப்பாசிட்டர்ருக்கு இடையேயான தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே இந்த 2 டெர்மினல்களுக்கு இடையே தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் கண்டறிய வேண்டும் இந்த 15Ω இந்த 5Ω இரண்டும் தொடர் இணைப்பில் இருப்பதால் இது 20 Ω ஆகும் மற்றும் இந்த 20 Ω உடன் 5 Ω இணையாக இருப்பதால் அதாவது 5 20 5 20 4 ஆகும் எனவே Req R தெவெனின் 5 5 15 5 5 15 4 Ω ஆகும் இது ஈக்விவலெண்ட் சர்க்யூட் ஆகும் மற்றும் இது சோர்ஸ் ஃப்ரீ சர்க்யூட் ஆகும் இங்கே கெப்பாசிட்டர் 0 1F மற்றும் ஈக்விவலெண்ட் ரெசிஸ்டன்ஸ் 4 Ω உள்ளது கெப்பாசிட்டர்ருக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் இடையேயான வோல்டேஜ் v ஆகும் இங்கே டைம் கான்ஸ்டன்ட் τ RC எனவே 40 1 0 4 செகண்ட் ஆகும் மற்றும் v v0 e tτ இங்கே v0 10 ஓல்ட் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே v0 v vc 10 ஓல்ட் ஆகும் மற்றும் τ 0 4 ஆகும் எனவே vc v 10e t0 4 10e 25t ஓல்ட் ஆகும் படம் 6 5 இல் இருந்து வோல்டேஜ் டிவிஷன் பயன்படுத்தி Vx பெறலாம் இது v ஆக இருந்தால் வோல்டேஜ் டிவிஷன் படி Vx பெறலாம் எனவே 5Ω 15Ω தொடரில் இருப்பதால் இதனை 1515 5 v என எழுதலாம் இங்கே v என்பது 10e 25t ஆகும் எனவே Vx 1515 5 10 e 25t மற்றும் v v c எனவே இது 0 75 10 e 25t 7 5 e 25t ஆகும் எனவே இது 7 5e 2 5t ஓல்ட் மற்றும் ix vx15 ஏனெனில் 15 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு இடையேயான வோல்டேஜ் vx ஆகும் இதிலிருந்து vx இன் மதிப்பு எளிதாக கண்டறியப்படுகிறது அதாவது ix 7 5e 2 5t15 0 5e 2 5t ஆம்பியர் ஆகும் இதுதான் ix இன் மதிப்பு ஆகும் இனி அடுத்து ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் படம் 7 இல் கெப்பாசிட்டர் C1 மற்றும் C2 வில் இனிஷியல் வோல்டேஜ் காட்டப்பட்டுள்ளது மற்றும் t0 ஆகும் t 0 எனும்போது v1 t v2 t vt மற்றும் i t ஆகியவற்றை கண்டறியவும் மேலும் கெபாசிட்டர் C1 மற்றும் C2 இல் சேமித்து வைக்கப்பட்டுள்ள எனர்ஜியை கண்டறியவும் t இன்ஃபினிட்டி எனும்போது கெபாசிட்டரில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள எனர்ஜி என்ன என்பதை கண்டறியவும் 250 கிலோ ஓம் ரெசிஸ்டருக்கு வழங்கப்பட்ட எனர்ஜியானது b மற்றும் c இல் இருந்து பெறப்பட்ட முடிவு ஆகும் என்பதை நிரூபிக்கவும் எனவே இந்த நான்கையும் கண்டறிய வேண்டும் இதுதான் கொடுக்கப்பட்டுள்ள சர்க்யூட் இதன் போலரிடி ஐ பார்க்கவும் இது கெபாசிட்டர் C1 மற்றும் இதன் மதிப்பு 5 மைக்ரோ பேரட் இது கெபாசிட்டர் C2 மற்றும் இதன் மதிப்பு 20 மைக்ரோ பேரட் ஆகும் இது மற்றும் மற்றும் இது v1 t v2 t ஆகும் v1t என்றால் அது C1 க்கு இடையேயானது v2 t என்றால் அது C2 க்கு இடையேயானது இது 250 KΩ ரெசிஸ்டர் மற்றும் இதற்கு இடையேயான வோல்டேஜ் vt மற்றும் இதில் செலுத்தப்படும் கரண்ட் i t ஆகும் சுவிட்ச் ஓபன் ஆக இருந்தது அப்போது கெப்பாசிட்டர் சார்ஜ் செய்யப்பட்டது தற்போது t0 எனும் போது சுவிட்ச் க்ளோஸ் ஆக உள்ளது இங்கே போலரிடி யை கவனிக்க வேண்டும் இது மற்றும் இது மற்றும் இது இது ஆகும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள போலரிடியை நன்றாக கவனிக்க வேண்டும் அப்படி கவனித்தால் நாம் எளிதாக இதனை தீர்க்கலாம் கொடுக்கப்பட்ட இனிஷியல் வோல்டேஜ் 4 வோல்ட் மற்றும் இது 24 வோல்ட் ஆகும் மற்றும் இங்கே போலரிட்டியை கவனித்து ஆகியவற்றை எடுத்துக் கொள்ள வேண்டும் இதை பொருத்து இனிஷியல் வோல்டேஜ் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே 5 மைக்ரோ பேரட் மற்றும் 20 மைக்ரோ கெப்பாசிட்டர்களான C1 மற்றும் C2 தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது இதன் ஈக்விவலெண்ட் கெப்பாசிட்டர் ஆனது Ce q 1C1 1C2 1 ஆகும் எனவே 15 120 மதிப்பானது 4 மைக்ரோ பேரட் ஆகும் இங்கே கொடுக்கப்பட்ட v C1 4 ஓல்ட் மற்றும் v C2 24 ஓல்ட் ஆகும் எனவே இதுதான் இனிஷியல் கண்டிஷன் ஆகும் அதாவது v c eq v C2 0 v C1 0 20 ஓல்ட் ஏனெனில் இங்கு ஈக்விவலெண்ட் வோல்டேஜ் எடுப்பது என்றால் அதாவது v c eq 0 ஆகும் மற்றும் இது பிளஸ் இது மைனஸ் எனவே இது v cq v C2 0 v C1 0 0 ஆகும் எனவே இங்கே போலரிட்டியை கவனிக்க வேண்டும் அதாவது v cq v C2 0 v C1 0 ஆகும் எனவே இதன் மதிப்பானது 24 4 20 ஓல்ட் ஆகும் எனவே v0 V0v cq 0 20 ஓல்ட் ஆகும் ஏனெனில் இது சோர்ஸ் ஃப்ரி RC சர்க்யூட் ஆகும் மற்றும் இது 4 மைக்ரோ பேரட் இது 250 கிலோ ஓம் ஆகும் இது ஈக்விலெண்ட்சர்க்யூட் இன் vt ஆகும் இப்பொழுது டைம் கான்ஸ்டன்ட் RCq ஆனது 250 103 4 10 6 ஆகும் இதன் மதிப்பு 1 செகண்ட் ஆகும் மற்றும் vt ஆனது vt v0 e tτ ஆகும் எனவே இது 20 e t ஓல்ட் ஆகும் மற்றும் கரண்ட் i t ஆனது v t R ஆகும் எனவே 20 e t 250 1000 80 e t மைக்ரோ ஆம்பியர் ஆகும் இங்கே v1 t மற்றும் v2 t கணக்கிட வேண்டும் மற்றும் போலரிட்டியை கவனிக்க வேண்டும் இங்கே iC iR 0 ஆகும் இங்கே iR ஐ i t என குறிப்பிடலாம் அதாவது iC i t 0 ஆகும் எனவே இது பொதுவான விஷயமாகும் இங்கே v1 மற்றும் v2 கண்டறிய வேண்டும் C1 மற்றும் C2 ஆகியவை தொடர் இணைப்பில் உள்ளன அதில் செல்லும் கரண்ட் ஆனது iC ஆகும் எனவே அதற்கான சமன்பாட்டை எழுத வேண்டும் மற்றும் iC i t 0 என்ற சமன்பாட்டை iC i t என எழுதலாம் எனவே iC c dv dt என்ற சமன்பாடு நமக்கு தெரிந்ததே இப்பொழுது ஒரிஜினல் சர்க்யூட்டை கவனித்தால் சுவிட்ச் க்ளோஸ் ஆகும்போது கெப்பாசிட்டர் க்ளோஸ் செய்யப்படுகிறது இந்த கரண்ட் i t மற்றும் இந்த கரண்ட் iC ஆகும் எனவே iC i t 0 மற்றும் இந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆக உள்ளது இங்கே KCL பயன்படுத்தலாம் எனவே iC i t இங்கே iC ஆனது ஒன்று C1 dv dt ஆகும் மற்றொன்று C2 dv dt ஆகும் இப்போது இந்த சமன்பாட்டை கவனித்தால் இதனை இண்டகிரேட் செய்ய வேண்டும் அதாவது v1 1C1 0 to t ∫ 80 10 6 e t dt 4 ஆகும் இதில் 80 10 6 e t என்பது it க்கான சமன்பாடு ஆகும் இந்த 4 என்பது இனிஷியல் கண்டிஷன் வோல்டேஜ் v c 0 ஆகும் இங்கே போலரிடிப்படி 4 கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இறுதியாக இந்த சமன்பாட்டை தீர்த்த பின்னர் v1 t 16 e t 20 ஓல்ட் என கிடைக்கும் அதேபோல் v2 t க்கான அனைத்து மதிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளன அதாவது கரண்ட் it மதிப்பு கெபாசிட்டர் மதிப்பு மற்றும் இனிஷியல் வோல்டேஜ் போலரிடிப்படி 24 ஓல்ட் ஆகியவை கொடுக்கப்பட்டுள்ளன ஆகவே v2 t இன் மதிப்பு 4 e t 20 ஓல்ட் ஆகும் மேலும் KVL பயன்படுத்தி v2 t மதிப்பை காணலாம் KVL ஐ பயன்படுத்தினால்vt v1 t v2 t அல்லது v2 t vt v1 t இதிலிருந்து v2 t 20e t 16e t 20 ஆகும் இதன் மூலம் v2 t 4e t 20 ஓல்ட் ஆகும் இப்போது இந்த பகுதியில் C1 கெப்பாசிட்டர் இல் சேமித்து வைக்கப்பட்டுள்ள இனிஷியல் எனர்ஜியை கண்டுபிடிக்க வேண்டும் இங்கு வோல்டேஜ் ஆனது 4 மற்றும் 24 ஆகும் C1 கெப்பாசிட்டர் இல் சேமித்து வைக்கப்பட்டுள்ள இனிஷியல் எனர்ஜி w C1 0 ½ C1 v C1 0 2 ஆகும் மற்றும் அனைத்து மதிப்புகளையும் இங்கே பிரதி இட்டால் நமக்கு 40 மைக்ரோ ஜூ ல் கிடைக்கும் அதேபோல் w C2 0 ½ C2 v C2 0 2 ஆனது 5760 மைக்ரோ ஜூ ல் ஆகும் இப்பொழுது 2 கெப்பாசிட்டரிலும் சேமிக்கப்பட்ட எனர்ஜியானது 405760 5800 மைக்ரோ ஜூல் ஆகும் அடுத்ததாக t இன்ஃபினிட்டி ஆகும்போது v1 v1 ∞ 20 ஓல்ட் ஆகும் மற்றும் v2 v2 ∞ 20 ஓல்ட் ஆகும் எனவே இப்பொழுது இரண்டு கெப்பாசிட்டரிலும் சேமிக்கப்பட்ட எனர்ஜியானது w c∞ ½ 5 20 10 6 400 ஆகும் இந்த 400 20 2 இன் மதிப்பாகும் எனவே 202ஆனது 400 மற்றும் 202 ஆனது 400 ஆகும் இங்கே சேமிக்கப்பட்ட எனர்ஜியானது 5000 மைக்ரோ ஜூல் ஆகும் ஆனால் இங்கே உள்ள எனர்ஜி 5800 மைக்ரோ ஜூல் ஆகும் இந்த இரண்டுக்குமான வித்தியாசம் 800 மைக்ரோ ஜூல் ஆகும் எனவே 250 கிலோ ஓம்க்கு டெலிவரி ஆகும் மொத்த எனர்ஜியானது Wr ∞ o to ∞ ∫ pdt o to ∞ ∫ vi dt o to ∞ ∫ 20e t 80e t மைக்ரோ ஜூல் ஆகும் ஆகவே இதன் மதிப்பு o to ∞ ∫ 1600 e 2t மைக்ரோ ஜூல் அதாவது 800 மைக்ரோ ஜூல் ஆகும் b மற்றும் c இல் கண்டறியப்பட்ட ரிசல்ட் ஆனது 800 மைக்ரோ ஜூல் 5800 5000 மைக்ரோ ஜூல் 800 மைக்ரோ ஜூல் இந்த சேமிக்கப்பட்ட எனர்ஜியானது ஈக்விவேலன்ட் கெப்பாசிட்டர் ல் சேமிக்கப்பட்டதாகும் அதாவது ½ 410 6 202 அல்லது 800 மைக்ரோ ஜூல் இந்த 800 மைக்ரோ ஜூல் உண்மையில் ரெசிஸ்டரில் டிசிபேட் ஆனதாகும் எனவே இந்த கெப்பாசிட்டர் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்ட கெப்பாசிட்டர் ன் டெர்மினல் நடத்தையை கணிக்கிறது ஈக்விவேலன்ட் கெப்பாசிட்டரில் சேமிக்கப்பட்ட எனர்ஜி ஆனது 250 கிலோ ஓம் ரெசிஸ்டரில் டெலிவர் செய்யப்பட்ட எனர்ஜி ஆகும் எனவே இந்த பயிற்சி கணக்கு அருமையான ஒன்றாகும் இதனை நன்றாக புரிந்து கொண்டால் இந்த கணக்குகளை தீர்ப்பதில் எவ்வித பிரச்சனையும் ஏற்படாது